அனைவருக்கும் வணக்கம் இந்த பாடத்தின் 9 வது விரிவுரைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த 9 வது விரிவுரை பயோ நானோ இயந்திரங்கள் பற்றியது ஆகும் இந்த சொற்பொழிவில் டி ஏ மற்றும் புரத அடிப்படையிலான நானோ இயந்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வோம் நானும் கூட பாக்டீரியாவின் இயக்கத்தைப் படிக்க ஒரு எளிய பரிசோதனையை செய்து காண்பிக்கின்றேன் நாம் நானோ இயந்திரங்களின் தொடர்பு பற்றி கற்றுக்கொள்வோம் முதலில் நானோ இயந்திரம் என்றால் என்ன என்று பார்ப்போம் நானோ இயந்திரங்கள் என்றால் இயந்திர வேலை நானோ கியர்கள் மற்றும் நானோ சக்கரங்கள் இதற்கு எடுத்துக்காட்டுகள் நானோ மோட்டார்கள் தயாரிப்பதற்கான அணுகுமுறைகள் யாவை நானோ மோட்டார்கள் தயாரிக்க மூன்று அணுகுமுறைகள் உள்ளன அவை இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் அடிப்படையிலான முறைகள் இயற்பியல் அடிப்படையிலான அணுகுமுறையில் நாம் கார்பன் நானோ குழாய்களைப் பயன்படுத்தலாம் மற்றும் நானோ இயந்திரங்கள் அல்லது நானோ மோட்டார்கள் செய்யலாம் வேதியியல் அடிப்படையிலான அணுகுமுறையில் நாம் சூப்பர் மூலக்கூறு வேதியியலைப் பயன்படுத்தலாம் மற்றும் சிறிய நானோ அளவிலான இயந்திரங்கள் மற்றும் நானோ அளவிலான சுவிட்சுகள் செய்யலாம் உயிரியல் அடிப்படையிலான அணுகுமுறையில் பல்வேறு நானோ அளவிலான இயந்திரங்கள் அல்லது ரோட்டர்களை உருவாக்க டி ஏ மற்றும் புரதங்களைப் பயன்படுத்தலாம் இந்த நானோ இயந்திரத்தை எவ்வாறு உருவாக்குவது நானோ இயந்திரத்தை உருவாக்குவதற்கான முதல் படி மாடலிங் மற்றும் வடிவமைப்பு ஆகும் இது நானோஆர்க்கிடெக்டோனிக்ஸ் கீழ் வருகிறது நானோ பொருட்களின் தொகுப்புக்கு முக்கியமாக வேதியியல் மற்றும் உயிர் வேதியியல் பங்களிக்கிறது அடுத்த கட்டம் கட்டுருவாக்கம் நானோ சாதனங்களைத் தயாரிப்பதற்கு உயிரியல் உயிரியல் மற்றும் பிற துறைகளின் பங்களிப்பு எங்களுக்குத் தேவை இறுதியாக நாம் ஒருங்கிணைத்து முழுமையான நானோ இயந்திரத்தை உருவாக்க வேண்டும் இந்த நானோ இயந்திரங்களின் பயன்பாடு என்னவாக இருக்கும் ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் நாம் ஒரு மருந்து விநியோக நானோ போட் செய்யலாம் அதாவது நானோ ரோபோக்கள் கட்டியின் இடத்தை துல்லியமாக அடைந்து புற்றுநோய் எதிர்ப்பு மருந்தை வெளியிடலாம் இங்கே நானோ ரோபோக்கள் குறிப்பாக புற்றுநோய் செல்களுடன் பிணைக்கப்பட்டு மருந்துகளை வெளியிடுகின்றன இதுபோன்ற சிறிய அளவிலான நானோ இயந்திரங்களை மருந்து விநியோக பயன்பாடுகளுக்கு மட்டுமல்ல வேறு பல பயன்பாடுகளுக்கும் செய்யலாம் நானோ இயந்திரங்களை உருவாக்குவதற்கு செல்லிருந்து இந்த யோசனையை நாம் எடுக்கலாம் ஏனெனில் செல் மிகவும் அதிநவீன நானோ இயந்திரம் மற்றும் இது ஒரு திறமையான ஆற்றல் நுகர்வு உள்ளது இது மல்டி டாஸ்கிங் கம்ப்யூட்டிங் மற்றும் மல்டி சென்சிங் திறன் கொண்டது எனவே செல்களைப் பிரதிபலிப்பதன் மூலம் அத்தகைய நானோ அளவிலான இயந்திரங்கள் அல்லது நானோ அளவிலான ரோபோக்களை உருவாக்கலாம் செல்கள் ஒவ்வொரு மில்லி விநாடிகள் அல்லது நானோ வினாடிகளில் சிக்கலான வளர்சிதை மாற்றத்தை செய்கின்றன இவை எந்தவித இடையூறும் இல்லாமல் அல்லது இந்த செல்லிற்குள் எந்த போக்குவரத்தும் இல்லாமல் நடக்கும் இந்த சிக்கலான செயலாக்கத்தைப் புரிந்துகொள்வதன் மூலம் செல்களுக்குள் நாம் மிகச் சிறிய அளவிலான நானோ அளவிலான இயந்திரங்களை உருவாக்க முடியும் அவை வேலையை மிகத் துல்லியமாகச் செய்யக்கூடியவை மேலும் அவை பரந்த பயன்பாடுகளைக் கொண்டிருக்கும் நாம் உயிரியல் ரீதியாக ஈர்க்கப்பட்ட நானோ இயந்திரங்களை உருவாக்க முடியும் நானோ இயந்திரங்களை உருவாக்க இரண்டு அணுகுமுறைகள் உள்ளன கீழ் மற்றும் மேல் கீழ் அணுகுமுறை எனவே மனிதனால் உருவாக்கப்பட்ட நானோ இயந்திரங்கள் டாப் டவுன் அணுகுமுறையைப் பின்பற்றுகின்றன நாங்கள் ரோபோக்களுடன் தொடங்கினோம் நானோ ரோபோக்களை உருவாக்க முயற்சிக்கிறோம் ஆனால் இயற்கையானது பாட்டம் அப் அணுகுமுறையாக செயல்படுகிறது இது டி ஏ மற்றும் புரதத்தை ஒன்றிணைத்து நானோ அளவிலான இயந்திரங்களை உருவாக்குகிறது குறிப்பாக நானோ இயந்திரங்களைப் பொறுத்தவரை டி ஏ மற்றும் புரதம் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஏனெனில் டி ஏ அல்லது கலப்பினத்தின் கையாளுதல் பயனர் வரையறுக்கப்பட்ட உயிரியல் நானோ இயந்திரங்களைப் பெற அனுமதிக்கும் இதன் பொருள் நாம் டி ஏவை எளிதில் கையாளலாம் அல்லது மாற்றலாம் மேலும் இதுபோன்ற சிறிய நானோ இயந்திரங்களை உருவாக்கலாம் மேலும் பயனர் வரையறுக்கப்பட்ட உயிரியல் நானோ இயந்திரங்களையும் உருவாக்கலாம் ஏ மற்றும் புரத அடிப்படையிலான நானோ இயந்திரங்களின் நன்மைகள் ஆகும் எனவே முந்தைய சொற்பொழிவில் நான் எப்போதும் A உடன் டி மற்றும் ஜி உடன் பிணைப்பை எப்போதும் சி உடன் பிணைக்கிறேன் என்று நான் ஏற்கனவே சொன்னேன் டி ஏ ஏன் இயற்கையில் ஹெலிகல் மற்றும் டி ஏவின் ஹெலிகல் கட்டமைப்பிற்கான காரணம் என்ன என்பதையும் நான் ஏற்கனவே விளக்கினேன் இப்போது டி ஏவின் பல்வேறு வடிவங்களைப் பார்ப்போம் எங்களிடம் டி ஏவின் 3 வடிவங்கள் உள்ளன அவை ஒரு டி ஏ பி டி ஏ மற்றும் இசட் டி ஏ ஆகும் எனவே முக்கிய வேறுபாடு என்னவென்றால் ஒரு டி ஏ ஹெலிக்ஸ் திருப்பத்திற்கு 11 அடிப்படை ஜோடிகளையும் பி டி ஏ ஹெலிக்ஸ் ஒன்றுக்கு 10 அடிப்படை ஜோடிகளையும் இசட் டி ஏ ஒரு ஹெலிக்ஸ் ஒன்றுக்கு 12 அடிப்படை ஜோடிகளையும் கொண்டுள்ளது எனவே இதைப் பயன்படுத்தி நானோ இயந்திரங்கள் மற்றும் நானோ மோட்டார்கள் தயாரிப்பது எப்படி நானோ இயந்திரங்களை எவ்வாறு தயாரிப்பது என்பதைப் பார்ப்பதற்கு முன் பயன்படுத்தப்படும் சில சொற்களைப் பற்றி ஒரு யோசனை பெறுவோம் நீங்கள் இங்கே காணலாம் இவை இரட்டை ஹெலிகல் பகுதி மற்றும் இந்த பி ஒரு ஒட்டும் முனை அதாவது ஓவர் ஹேங்ஸ் சி உங்கள் வீக்கம் மற்றும் டி ஒரு ஹேர்பின் லூப் ஆகும் உங்களிடம் இந்த வகையான டி ஏ வரிசை இருந்தால் அது ஹேர்பின் லூப் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது ஒரு சந்திப்பு இடம் மற்றும் இந்த f ஒரு குறுக்குவழி ஆகும் ஏவை நீட்டலாம் டி ஏவை ஒடுக்கலாம் மேலும் வெளிப்புற புலங்களைப் பயன்படுத்தி டி ஏ உடன் விளையாடலாம் இப்போது புரத தொகுப்பு பற்றி அறிந்து கொள்வோம் டிரான்ஸ்கிரிப்ஷன் செயல்முறை மூலம் டி ஏவிலிருந்து ஆர் ஏவைப் பெறுகிறோம் ஏவிலிருந்து புரதங்கள் இடப்பெயர்ச்சியால் உருவாகின்றன டிரான்ஸ்கிரிப்ஷன் மற்றும் இடப்பெயர்ச்சியின் எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் இதுபோன்ற சிறிய நானோ இயந்திரங்களை உருவாக்கலாம் இடப்பெயர்ச்சி எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் இது எம் ஏ இது டி ஏ மற்றும் இந்த ஆரஞ்சு நிறம் ஆர் டிஆர்என்ஏ வந்து எம்ஆர்என்ஏவுடன் பிணைக்கிறது மற்றொரு டிஆர்என்ஏ வருகிறது அது எம்ஆர்என்ஏவில் உள்ள வரிசையுடன் பொருந்தவில்லை என்றால் அது அகற்றப்படும் ஏவில் உள்ள வரிசை எம் ஏவில் உள்ள வரிசையுடன் பொருந்தும்போது ஒரு பெப்டைட் பிணைப்பு உருவாகிறது எனவே இதேபோல் ஒவ்வொன்றாக அமினோ அமிலங்கள் வந்து புரத வரிசையை உருவாக்குகின்றன எனவே இது ஒரு வகையான நானோ இயந்திரம் மற்றும் வினையின் முடிவில் எம்ஆர்என்ஏ சிதைக்கப்படுகிறது ஏவில் உள்ள பாலி ஏ வால் வரிசை மிகவும் முக்கியமானது பாலி ஏ வால் நீளம் அதிகமாக இருந்தால் அதாவது எம் ஏவின் அரை ஆயுள் அதிகமாக இருக்கும் இந்த உயிரியல் நிகழ்வைப் பிரதிபலிப்பதன் மூலம் நாம் நானோ இயந்திரங்களை உருவாக்க முடியும் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 0659 எனவே டி ஏ அடிப்படையிலான மோட்டார்கள் எவ்வாறு தயாரிப்பது என்பதற்கான மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் நாம் டி ஏ மற்றும் ஆர் ஏ பாலிமரேஸ் நொதியைப் பயன்படுத்தலாம் எனவே என்ன நடக்கிறது நொதி ஆர் ஏவை ஒருங்கிணைக்கும்போது டி ஏ இந்த திசையில் சுழலத் தொடங்கும் ஏவை காந்த மணிகளால் இணைப்பதின் மூலம் இதை நாம் எளிதாக அளவிட முடியும் காந்த மணிகளின் மேற்புறத்தை ஃப்ளோரசன் மணிகளால் குறிக்கலாம் இந்த காந்த மணி வெளிப்புற காந்தப்புலத்தால் பிடிக்கப்படும் ஏ பாலிமரேஸ் நொதியைச் சேர்க்கும்போது ஆர் ஏ மூலக்கூறுகள் உருவாக்கப்படும் இந்த செயல்முறை செயல்படும்போது டி ஏ இந்த திசையில் சுழலும் மற்றும் இந்த சுழற்சி இயக்கத்தை நுண்ணோக்கியைப் பயன்படுத்தி எளிதாக கண்காணிக்க முடியும் எனவே அடுத்த உதாரணம் டி ஏ அடிப்படையிலான நானோ இயந்திரங்கள் ஏ அடிப்படையிலான நானோ இயந்திரங்களாக பி இசட் மாற்றம் மூலக்கூறு சாமணம் பிஎக்ஸ் மற்றும் ஜேஎக்ஸ் 2 போன்ற பல்வேறு இயந்திரங்கள் கிடைக்கின்றன அவற்றை ஒவ்வொன்றாகப் பார்ப்போம் முதலாவது பி யிலெறிந்து இசட் ரோட்டேட்டர் இந்த இயந்திரம் நடுத்தரத்தின் அயனி வலிமையை மாற்றுவதன் மூலம் பி டி ஏ மற்றும் இசட் டி ஏ இடையேயான மாற்றத்தை அடிப்படையாகக் கொண்டது இந்த இயக்கத்தை FRET எளிதில் கண்காணிக்க முடியும் FRET என்றால் என்ன இது இரண்டு ஒளி உணர்திறன் மூலக்கூறுகளுக்கு இடையிலான ஆற்றல் பரிமாற்றத்தை விவரிக்கும் ஒரு பொறிமுறையாகும் இங்கே நடுத்தரத்தின் அயனி நிலையை வெறுமனே மாற்றுகிறோம் ஏவாக மாற்றலாம் இது ஒரு ஒளிரும் மூலக்கூறு மற்றும் தணிக்கும் தன்மையைக் கொண்டுள்ளது எனவே இது பி டி ஏ வடிவத்தில் இருக்கும்போது அது எந்த ஒளிரும் தன்மையையும் காட்டாது ஆனால் அயனி நிலை மாறும்போது அது ஒரு இசட் டி ஏ ஆக மாறும் பின்னர் ஃப்ளோரசன்ட் மூலக்கூறு மற்றும் தணிக்கும் தன்மை பிரிக்கப்பட்டு அது ஃப்ளோரசன்ஸைக் கொடுக்கும் எனவே நீங்கள் அயனி நிலையை மாற்றும்போது இந்த பி டி ஏ இசட் டி ஏவாக மாறும் மேலும் உங்கள் ஃப்ளோரசன்ஸையும் தணிப்பையும் பிரிக்கும் இது ஃப்ளோரசன்ஸைக் கொடுக்கும் இது B Z மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது எனவே பி டி ஏவிலிருந்து அயனி நிலையை மாற்றுவதன் மூலம் நாம் இசட் டி ஏவை உருவாக்க முடியும் ஏவில் ஃப்ளோரசன்ஸ் மற்றும் குவென்சர்கள் ஒன்றாக இருப்பதால் அது எந்த ஃப்ளோரசன் சிக்னலையும் காட்டாது ஆனால் அது இசட் டி ஏ ஆக மாறும்போது ஃப்ளோரசன்ட் மூலக்கூறு மற்றும் தணிக்கும் தன்மை வெளியிடப்படும் எனவே இது ஃப்ளோரசன் சிக்னலைக் கொடுக்கும் அடுத்த உதாரணம் சுழலும் டி ஏ நானோ இயந்திரம் இந்த சாதனம் இரண்டு வெவ்வேறு உறுதிப்படுத்தல்களை உருவாக்குவதன் மூலம் செயல்படுகிறது இணையான உறுதிப்படுத்தல் மற்றும் ஜிக்ஜாக் உறுதிப்படுத்தல் இரண்டு ஜோடி இழைகளைப் பயன்படுத்துவதன் மூலம் அவை செட் ஸ்ட்ராண்ட்ஸ் என அழைக்கப்படுகின்றன இது ஒற்றை தனிமைப்படுத்தப்பட்ட டி ஏ உடன் பிணைக்கப்படும் மேலும் இது இந்த வகையான இணையான அல்லது ஜிக்ஜாக் உறுதிப்படுத்தலை செய்யும் எனவே ஒற்றை இழைந்த டி ஏவை வைத்திருக்கும் இரட்டை இழைந்த டி ஏவின் உதாரணத்தை இங்கே காணலாம் நாம் செட் ஸ்ட்ராண்ட்களைச் சேர்க்கும்போது இது செட் ஸ்ட்ராண்ட்களின் அளவைப் பொறுத்து இந்த வகையான இணை உறுதிப்படுத்தல்கள் மற்றும் ஜிக்ஜாக் உறுதிப்படுத்தல்களை உருவாக்கும் செட் ஸ்ட்ராண்ட்கள் ஒற்றை ஸ்ட்ராண்டட் டி ஏவின் அளவோடு பொருந்தினால் அது இணையான உறுதிப்படுத்தலை உருவாக்கும் ஒற்றை தனிமைப்படுத்தப்பட்ட டி ஏவை விட இது சற்று பெரியதாக இருந்தால் அது ஒரு ஜிக்ஜாக் உறுதிப்படுத்தலை உருவாக்கும் எனவே இங்கே டி ஏ எரிபொருளைப் போல செயல்படுகிறது ஏவின் அடிப்படையில் இது ஒரு சுழற்சி இயக்கத்தைக் கொண்டிருக்கும் அடுத்த உதாரணம் நடை முக்கோணம் இது ஒரு குறிப்பிட்ட வகையான டி ஏ வரிசையைக் கொண்டுள்ளது மற்றும் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட டி ஏவின் மற்றொரு குறுகிய துண்டு சேர்க்கப்படும்போது இந்த ஒற்றை தனிமைப்படுத்தப்பட்ட டி ஏவுடன் பிணைக்கிறது இந்த இரண்டு முக்கோணங்களுக்கிடையில் சில வரம்பற்ற டி ஏ இழைகளும் உள்ளன அவை அமைப்பு போன்ற ஒரு வளையத்தை உருவாக்கும் எனவே இந்த விஷயத்தில் இரண்டு முக்கோணங்களும் மேலே இருக்க வேண்டும் மேலும் நாம் சிவப்பு வண்ண டி ஏ ஸ்ட்ராண்டைச் சேர்க்கும்போது இது நீல வண்ண ஒற்றை இழைந்த டி ஏ உடன் பொருந்துகிறது அது எப்போது என்ன நடக்கிறது என்பது ஒரு கலப்பினத்தை உருவாக்குகிறது இந்த முக்கோணத்தில் 1800 சுழற்சி இருக்கும் அது கீழே நகரும் ஏ அடிப்படையிலான நானோ இயந்திர சாதனத்திற்கு இது மற்றொரு எடுத்துக்காட்டு மற்றொரு உதாரணம் டி ஏ சாமணம் இங்கே நீங்கள் டெட்ராக்ளோரோஃப்ளோரெசெசின் ஒரு ஃப்ளோரோஃபோரைக் கொண்டிருக்கலாம் சுருக்கமாக இது TET மற்றும் இன்னொன்று தாம்ரா டெட்ராமெதில்ரோஹாடமைன் தணிக்கும் பொருள் எனவே இந்த சாயங்களைப் பயன்படுத்தி டி ஏ சாமணம் செய்யலாம் நாம் சாமணம் திறக்க முடியும் அல்லது சாமணம் மூடலாம் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட டி ஏவையும் நாம் சேர்க்கலாம் எனவே இந்த நீல நிறம் இங்கே பிணைக்கப்படும் இந்த பச்சை நிறம் இங்கே பிணைக்கப்படும் மேலும் இது இந்த வகையான கட்டமைப்பை உருவாக்கும் போது ஃப்ளோரசன்ஸ் மற்றும் தணிப்பு ஆகியவை நெருக்கமாக உள்ளன அதாவது எந்த ஃப்ளோரசன்ஸும் இருக்காது மேலும் இந்த நீல நிறம் மற்றும் பச்சை வண்ண இழைகளுக்கு மிகவும் குறிப்பிட்ட மற்றொரு டி ஏ வரிசையைச் சேர்க்கும்போது அது ஒன்றிணைந்து இந்த இழை அகற்றப்படும் எனவே இது அகற்றப்படும்போது கட்டமைப்பு திறந்த நிலையில் இருக்கும் பின்னர் ஃப்ளோரசன்ஸ் மூலக்கூறு மற்றும் தணிக்கும் மூலக்கூறு பிரிக்கப்படுகின்றன எனவே இது ஒரு ஒளிரும் சமிக்ஞையை கொடுக்கும் எனவே இந்த படத்தில் திறந்த நிலையில் இருக்கும்போது ஃப்ளோரசன் தீவிரம் அதிகமாக இருப்பதை இங்கே காணலாம் மூடிய நிலையில் இருக்கும்போது ஃப்ளோரசன் தீவிரம் குறைவாக இருக்கும் இப்போது புரத அடிப்படையிலான நானோ இயந்திரங்களுக்கான மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் அதாவது டைனைன் F1ATPase மற்றும் பாக்டீரியா ஃபிளாஜெல்லா டைனீன் என்பது ஒரு மூலக்கூறு மோட்டார் ஆகும் இது ஒரு செல்லில் மைக்ரோடூபூலுடன் செல்கிறது ATPase என்பது ஒரு நொதியாகும் இது சுழலும் புரோட்டான்களின் வருகையைப் பயன்படுத்தி ATP ஐ ஒருங்கிணைக்கிறது பாக்டீரியா ஃபிளாஜெல்லாவைப் பயன்படுத்தி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு உணவு என்ற வேதிப்பொருளை நோக்கி நகர்கிறது முதலில் பாக்டீரியா கெமோடாக்சிஸ் பற்றி விவாதிப்போம் ஃபிளாஜெல்லாவைப் பயன்படுத்தி பாக்டீரியா ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்கிறது இது பொதுவாக உணவை நோக்கி நகரும் இது உணவில் இருந்து சமிக்ஞையைப் பெறுகிறது அது அந்த உணவை நோக்கி நகர்கிறது இந்த நிகழ்வு கெமோடாக்சிஸ் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் பாக்டீரியா ரசாயன சமிக்ஞைகளைப் பெறுகிறது பின்னர் அது உணவை நோக்கி நகர்கிறது இங்கே கொடி மோட்டார்கள் பயன்படுத்தி பாக்டீரியா நகரும் இந்த புரத நெட்வொர்க் வெளிப்புற நிலைமைகளின் அடிப்படையில் இயக்கத்தை இயக்குகிறது ஈர்க்கக்கூடிய உணவு அல்லது வேறு எந்த வேதிப்பொருளும் இருந்தால் அது விரட்டக்கூடியதாக இருக்கலாம் ஒரு ஈர்ப்பவர் அல்லது விரட்டியடிப்பவர் இருப்பது கெமோடாக்சிஸ் நெட்வொர்க்கை உருவகப்படுத்தும் 7 க்கும் மேற்பட்ட புரதங்கள் செயல்படுத்தப்படுகின்றன அப்போதுதான் இந்த ஃபிளாஜெல்லா உணவை நோக்கிச் செல்லும் வேதியியல் ஈர்ப்புகள் வேதியியல் ஏற்பிகளுடன் பிணைக்கப்படுகின்றன மற்றும் வேதியியல் ஏற்பிகள் ஒரு மைய செயலாக்க முறைக்கு தகவல்களை அனுப்பும் மத்திய செயலாக்க அமைப்பு பல உள்ளீடுகளை ஒருங்கிணைத்து ஃப்ளாஜெல்லர் மோட்டார்கள் கட்டுப்படுத்த சமிக்ஞையை அனுப்புகிறது எனவே இந்த பாக்டீரியா இயக்கத்திலிருந்து நாம் உணர்திறன் பற்றிய யோசனையை எடுக்க முடியும் மேலும் இது போன்ற நானோ இயந்திரங்கள் மற்றும் நானோ ரோபோக்களை உருவாக்கலாம் இது நம் உடலில் உள்ள புற்றுநோய் உயிரணுவை உணர முடியும் இத்தகைய இயந்திரங்கள் புற்றுநோய் இருப்பிடத்தை அடைந்து எந்தவொரு புற்றுநோய் எதிர்ப்பு மருந்தையும் வழங்க முடியும் இந்த உதாரணத்தைக் கவனியுங்கள் எங்களிடம் சர்க்கரை கரைசல் உள்ளது அனைத்து பாக்டீரியாக்களும் சர்க்கரை கரைசலை நோக்கி நகர்கின்றன ஃபிளாஜெல்லா மற்றும் ஃபிளாஜெல்லத்தின் சந்திப்பில் அமைந்துள்ள மோட்டார்கள் சுழற்றுவதன் மூலம் பாக்டீரியா நீந்துகிறது இந்த மோட்டார் வலன்சுழி கடிகார வாரியாக அல்லது இடஞ்சுழி கடிகார திசையில் சுழற்ற முடியும் பாக்டீரியா 1 விநாடிக்கு சீராக நீந்துகிறது பின்னர் அது இயக்கத்தின் திசையை சராசரியாக 60° ஆக மாற்றுகிறது எனவே இயக்கம் நபர்களை நோக்கி செல்கிறது நாம் அதிகரிக்கும் செறிவுகளைக் கொண்டிருந்தால் இயக்கம் ஒரே மாதிரியாக இருக்கும் மேலும் தடுமாறும் கரைசலின் செறிவு குறைந்து கொண்டே இருந்தால் பாக்டீரியாவுக்கு அதிக தடுமாறும் இயக்கங்கள் இருக்கும் தொங்கும் துளி முறையைப் பயன்படுத்துவதன் மூலம் பாக்டீரியாவின் இயக்கம் குறித்து நாம் படிக்கலாம் இதற்கு எங்களுக்கு ஒரு குழிவான கண்ணாடி ஸ்லைடு தேவை இந்த கண்ணாடி ஸ்லைடு ஒரு இணக்கத்தன்மையைக் கொண்டிருக்கும் ஒரு கவர் ஸ்லிப் தேவை நான்கு பக்கங்களிலும் வாஸ்லைனைச் சேர்ப்போம் கவர் ஸ்லிப்க்கு நடுவில் 5 முதல் 10 µl பாக்டீரியா மாதிரியைச் சேர்க்கவும் இந்த எடுத்துக்காட்டில் ஈ கோலி வெளிப்படுத்தும் பச்சை ஃப்ளோரசன்ஸ் புரதமான ஜி பி ஈ கோலியை நாங்கள் சேர்க்க உள்ளோம் எனவே இந்த பாக்டீரியாவைப் பயன்படுத்துவதன் மூலம் பாக்டீரியாவின் இயக்கத்தை எளிதில் கண்காணிக்க முடியும் இந்த கவர் ஸ்லிப்பில் இந்த பாக்டீரியாக்களைச் சேர்த்தவுடன் இந்த கண்ணாடி ஸ்லைடை மெதுவாக மேலே வைத்து ஸ்லைடைத் தலைகீழாக மாற்றவும் எனவே ஸ்லைடைத் தலைகீழாக மாற்றும்போது கவர் ஸ்லிப் இந்த குழிவான ஸ்லைடின் மேல் இருக்கும் மேலும் உங்கள் பாக்டீரியா கரைசல் தொங்கும் அதனால்தான் இது தொங்கும் துளி முறை என்று அழைக்கப்படுகிறது நாம் நுண்ணோக்கின் கீழ் பாக்டீரியாவின் இயக்கத்தை படிக்கலாம் இப்போது ஏடிபி சின்தேஸ் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் இங்கே புரோட்டான் படிநிலைத்திறன் F1 சுழற்சியை இயக்குகிறது இது ADP இலிருந்து ATP இன் தொகுப்புடன் சேர்ந்துள்ளது உங்களிடம் அதிக ஏடிபி செறிவு இருந்தால் சுழற்சி எதிர் திசையில் இருக்கும் இதன் விளைவாக ஏடிபி நீராற்பகுப்பு ஏற்படும் இந்த செயல் புரோட்டான்களை வெளியில் செலுத்துகிறது எனவே ஏடிபி தொகுப்பின் போது சுழற்சி வலன்சுழி கடிகார திசையிலும் ஏடிபி நீராற்பகுப்பின் போது அது இடன்சுழி கடிகார திசையில் சுழலும் எனவே இது ஒரு வகையான மீளக்கூடிய மோட்டார் ஆகும் இங்கே F1 அலகு சாயம் ஏற்றப்பட்ட ஆக்டினுடன் இணைக்கப்பட்டு F0 உடன் இணைக்கப்பட்டுள்ளது லேசர் ஆப்டிகல் இமேஜிங் மூலம் தங்க மணியின் இயக்கத்தை நாம் எளிதாகக் காணலாம் இது தங்க மணி நீங்கள் சுழலும் இயக்கத்தை காணலாம் ஒரு சுழற்சியை முடிக்க மோட்டார் மூன்று 120 ° படிகள் எடுக்கும் இது ஒரு படிக்கு ஒரு ஏடிபி மூலக்கூறை நீராற்பகுப்பு செய்கிறது எனவே இப்போது நானோ இயந்திர தகவல்தொடர்புகளைப் பார்ப்போம் இந்த நானோ இயந்திர தொடர்பு ஏன் முக்கியமானது நானோ வால்வுகள் மற்றும் நானோ சுவிட்சுகள் போன்ற வேதியியல் சென்சார்கள் போன்ற நானோ இயந்திரங்கள் முழுமையான பணியை அவர்களால் செயல்படுத்த முடியாது அதனால் நெட்வொர்க் நானோ மெக்னிகளுக்கிடையில் தகவல் மற்றும் கட்டளைகளின் பரிமாற்றம் ஒரு கூட்டுறவு மற்றும் ஒத்திசைவான முறையில் செயல்பட அனுமதிக்கும் இது மேலும் மருந்து பொருள் விநியோகம் மற்றும் நோய் சிகிச்சை பயன்பாடுகள் போன்ற உடலில் சிக்கலான செயல்பாடுகள் செயல்பட உதவுகிறது எனவே மருந்து விநியோக பயன்பாடுகளுக்கான நானோ இயந்திர தொடர்பு அல்லது நானோ மோட்டார் உருவாக்க விரும்பினால் நீங்கள் ஒரு வெற்றிகரமான நானோ சாதனத்தை உருவாக்குவது மிகவும் முக்கியமானது உயிரியல் நானோ இயந்திரங்களைப் பார்ப்போம் நாம் பல்வேறு வகையான ஏரண வாயில்களை உருவாக்க முடியும் அடி மூலக்கூறு மற்றும் செயல்திறன் இரண்டும் இருந்தால் மட்டுமே தயாரிப்பு செய்யப்படும் செயல்திறன் இல்லை என்றால் அடி மூலக்கூறு மாறாமல் இருக்கும் எனவே இந்த கொள்கையைப் பயன்படுத்தி நாம் பல்வேறு வகையான ஏரண வாயில்களை உருவாக்க முடியும் உதாரணமாக புற்றுநோய் செல்கள் இரண்டு வகையான ஏற்பிகளை அல்லது இரண்டு வகையான குறிப்பான்களை வெளிப்படுத்தினால் நானோ துகள்கள் பிணைக்கப்படும் இந்த நிபந்தனையின் அடிப்படையில் அது பிணைக்கப்படும்போது அது மருந்தை வெளியிடும் இந்த வழியில் நானோ இயந்திரங்கள் எந்தவொரு ஆரோக்கியமான உயிரணுக்களுக்கும் மருந்துகளை வெளியிடாது இந்த வகையான ஏரண வாயில்களை வடிவமைப்பதன் மூலம் பல்வேறு மருந்து விநியோக பயன்பாடுகளுக்கான செல்களை நாம் குறிவைக்க முடியும் இந்த மூலக்கூறு தொடர்பு நெட்வொர்க்கில் அனுப்புநர் மற்றும் பெறுநர் இருவரும் உயிரியல் நானோ இயந்திரங்கள் தகவல்தொடர்பு கேரியர் நானோ அளவிலான வரம்பில் இருக்கும் ஒரு மூலக்கூறு ஆகும் புரதங்கள் அயனிகள் மற்றும் டி ஏ ஆகியவை தொடர்பு கொள்ளும் மூலக்கூறுகள் மற்றும் இவை நானோ அளவிலான வரம்பில் மட்டுமே உள்ளன தகவல்தொடர்பு தூரம் நானோ அல்லது மைக்ரோ அளவில் இருக்கும் மற்றும் சமிக்ஞையைப் பெறும் ரிசீவர் நானோ அளவிலான வரம்பிலும் இருக்கும் அனுப்புநர் ஒரு நானோ இயந்திரம் மற்றும் பெறுநரும் ஒரு நானோ இயந்திரம் அனுப்புநரிடமிருந்து பெறுநருக்கு செல்லும் தகவல்கள் நானோ அளவிலும் உள்ளன அதாவது அவை புரதம் அல்லது அயனிகள் அல்லது டி இங்கே மூலக்கூறு தொடர்பு இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது கம்பி செய்யப்பட்ட மூலக்கூறு மோட்டார்கள் மற்றும் வயர்லெஸ் கால்சியம் அயனிகளை அடிப்படையாகக் கொண்ட மூலக்கூறு மோட்டார்கள் இந்த மூலக்கூறு மோட்டார் தொலைபேசி இணைப்பு அல்லது லேண்ட்லைன் இணைப்புக்கு ஒத்ததாக இருக்கிறது என்றும் கால்சியம் அயன் அடிப்படையிலான மூலக்கூறு மோட்டார் வயர்லெஸ் நெட்வொர்க் அல்லது செல்லுலார் நெட்வொர்க் என்றும் நீங்கள் வெறுமனே கருதலாம் எனவே மூலக்கூறு மோட்டார்கள் பயன்படுத்தி தொடர்பு எவ்வாறு நிகழ்கிறது என்பதைப் பார்ப்போம் முதலில் ஒரு மூலக்கூறு மோட்டார் என்றால் என்ன என்பது பற்றி விவாதிப்போம் இது ஒரு புரத வளாகமாகும் இது வேதியியல் சக்தியை ஒரு மூலக்கூறு அளவில் இயந்திர வேலையாக மாற்றுகிறது இது மூலக்கூறுகளை நகர்த்தும் திறனைக் கொண்டுள்ளது மூலக்கூறு மோட்டார்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மைக்ரோடூபூல்கள் வழியாக தகவல்களை எடுத்துச் செல்கின்றன இது முக்கியமாக யூகாரியோடிக் செல்களில் காணப்படுகிறது இது செய்தியைக் கொண்டு செல்லும் மற்றும் நுண்குழாய்களில் நடக்க முடியும் எனவே மூலக்கூறு மோட்டார்கள் மைக்ரோடூபூல்களாக இருக்கும் மூலக்கூறு தண்டவாளங்களுடன் பயணிக்கின்றன அல்லது நகரும் மூலக்கூறு மோட்டார்கள் உருவாக்கிய இயக்கம் தகவல் மூலக்கூறுகளை கொண்டு செல்ல பயன்படுத்தலாம் நானோ இயந்திரங்கள் மூலக்கூறு மோட்டார்களைப் பயன்படுத்தி தொடர்பு கொள்கின்றன மேலும் இந்த மூலக்கூறுகள் இந்த ரெயில் நெட்வொர்க்கைப் பயன்படுத்தி குறியாக்கியிலிருந்து டிகோடருக்கு கொண்டு செல்லப்படுகின்றன இந்த மூலக்கூறு மோட்டார் தான் இந்த ரயில் நெட்வொர்க்கில் நடந்து குறியாக்கி முதல் டிகோடர் வரை அடையும் இது தகவல்களை எடுத்துச் செல்லும் இது சரியான தகவலைக் குறிக்கும் சரியான மூலக்கூறுகளைத் தேர்ந்தெடுக்கும் மேலும் இது தகவல்களை மைக்ரோ டுபுள் மூலம் கொண்டு செல்லும் இது நகர்ந்து ஏற்பியை அடைகிறது பின்னர் மூலக்கூறு பிரிக்கப்பட்டு எடுத்துச் செல்லப்பட்ட தகவல்களின்படி அது வேலையைச் செய்யும் அடுத்த எடுத்துக்காட்டு கால்சியம் சிக்னலைப் பயன்படுத்தி தொடர்பு கொள்வது எப்படி என்பது இங்கே இரண்டு வெவ்வேறு வரிசைப்படுத்தல் காட்சிகள் உள்ளன முதலாவது நேரடி அணுகல் மற்றொன்று மறைமுக அணுகல் நேரடி அணுகலில் தகவல் பரிமாற்றம் ஒருவருக்கொருவர் அமைந்துள்ள செல்களில் ஒன்றாகும் மறைமுக அணுகலில் எந்தவொரு உடல் தொடர்பும் இல்லாமல் செல்களை பிரிக்க முடியும் மற்றும் தகவல் பெறுநரை அடைய முடியும் இப்போது நேரடி அணுகலைப் பார்ப்போம் அனைத்து செல்களும் இடைவெளி சந்திப்புகள் வழியாக இணைக்கப்பட்டுள்ளன அருகிலுள்ள இரண்டு செல்களுக்கு இடையில் நானோ அளவிலான புரத சேனல்கள் உள்ளன அவை செல்கள் மத்தியில் சிறிய மூலக்கூறுகளைப் பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கின்றன இது செல்களின் ஒருங்கிணைந்த அனைத்து செயல்களையும் செயல்படுத்துகிறது நேரடி அணுகலில் கால்சியம் சமிக்ஞை இடைவெளி சந்திப்பான வாயில்கள் வழியாக பயணிக்கிறது இங்கிருந்து செல்களின் இடைவெளி சந்தி வழியாக தகவல் டிகோடர் மற்றும் ரிசீவருக்கு செல்லும் அடுத்தது மறைமுக அணுகல் இங்கே நானோ இயந்திரங்கள் தகவல் மூலக்கூறுகளை நடுத்தரத்திற்கு வெளியிடுகின்றன எனவே கால்சியம் மூலக்கூறுகள் சற்று தொலைவில் உள்ள ரிசீவருக்கு செல்லலாம் ரிசீவர் பின்னர் தகவலைப் பெறுவார் மேலும் அது தகவல்களின்படி பணியைச் செய்யும் இங்கே தகவல் கால்சியத்தில் குறியிடப்பட்டுள்ளது இந்த செயல்முறை சமிக்ஞை துவக்கம் மற்றும் பரவுதலை உள்ளடக்கியது இது கால்சியம் செறிவு உருவாகும் போது கால்சியம் அலைகளை பரப்புகிறது மற்றும் ரிசீவர் அதற்கேற்ப பணியை செய்கிறது இந்த கொள்கையைப் பயன்படுத்துவதன் மூலம் மருந்துகளை இலக்கு வைக்கப்பட்ட புற்றுநோய் உயிரணுக்களுக்கு மிக குறிப்பாக வழங்க முடியும் ஆனால் இன்னும் நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அமைப்புமுறை தன்னாட்சி இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் எந்தவொரு மனித கட்டுப்பாட்டையும் நாங்கள் விரும்பவில்லை அமைப்புமுறை மூடப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதாவது வெளியில் இருந்து ஆற்றல் வழங்கல் தேவையில்லை மூலக்கூறுகளில் கேரியரை மறுசுழற்சி செய்வதையும் நாங்கள் விரும்புகிறோம் மேலும் மருந்து மூலக்கூறுகளின் மெதுவான மற்றும் தொடர்ச்சியான விநியோகத்தை நாங்கள் விரும்புகிறோம் எனவே இந்த விரிவுரையின் சுருக்கமாக டி ஏ அடிப்படையிலான நானோ இயந்திரம் மற்றும் புரத அடிப்படையிலான நானோ இயந்திரம் என்ன என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் மேலும் நானோ அளவிலான தகவல்தொடர்புகளையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம் பல்வேறு துறைகளில் நானோ இயந்திரங்களின் சாத்தியமான பயன்பாட்டை ஆராய இந்த துறையில் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன எனவே எனது சொற்பொழிவை இங்கே முடிப்பேன் இந்த சொற்பொழிவைக் கேட்ட அனைவருக்கும் நன்றி மற்றொரு சுவாரஸ்யமான சொற்பொழிவில் உங்களைப் பார்ப்பேன்